டேலின் இரண்டாம் பகுதிக்கு உங்களை வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம் உங்களில் பலர் டேலின் முதல் தொகுதியில் கலந்து கொண்டு இருப்பீர்கள் இது இரண்டாம் தொகுதி இது முதல் தொகுதியின் தொடர்ச்சி ஆகும் டேல் என்னும் பாடத்திட்டம் என்பிஏ அங்கீகாரம் தொடர்பான சூழலில் ஆசிரியர்கள் நல்ல தகுதியுள்ள பொறியியல் மாணவர்களை தங்கள் பாடங்களை திட்டமிட்டு நடத்த வசதி செய்கிறது நாம் இப்பொழுது பொறியியல் படிப்பு பற்றியும் என்பிஏ அங்கீகாரம் பற்றியும் மற்றும் பொறியியல் பாடங்கள் பற்றியும் பார்க்க இருக்கிறோம் பொறியியல் ஆசிரியர்களாக இருப்பதால் உங்கள் அனைவருக்கும் இதைப் பற்றி முன்பே அறிமுகம் இருக்கும் எனினும் இதைப்பற்றி ஒரு குறிப்பிட்ட வரிசையில் சிறிது நேரம் பார்க்க இருக்கிறோம் ஏனென்றால் சில சொற்கள் புதியதாகவும் பல்வேறு ஆசிரியர்கள் இதை பலவிதமான பொருட்களில் உபயோகப்படுத்துகின்றனர் டேல் என்ன செய்யும் டேல் என்பது நான்கு தொகுதிகளை உள்ளடக்கியது இதன் முக்கிய குறிக்கோள் ஆனது ஆசிரியர்களை பொறியியல் பாடத்திட்டத்தை தங்கள் மாணவர்களுக்கு வசதியான வகையில் கற்றுக் கொடுத்து அவர்களை சிறந்த பொறியாளர்களாக பட்டம் பெற முயல்வதே ஆகும் ஆகவே இது இரண்டாம் நிலை உள்ளீடு வகையை சேர்ந்ததாகும் இந்த பாடத்திட்டம் ஆசிரியர்கள் மூலமாக மாணவர்களை சிறந்த பொறியாளர்களாக மாற்றுவதாகும் இந்த பாடத்திட்டம் நான்கு தொகுதிகளை கொண்டுள்ளது முதலாவது கற்றல் விளைவுகள் பற்றி பார்ப்பதாகும் இரண்டாவது பாடத்திட்ட வடிவமைப்பு பற்றியது மூன்றாவது வழிமுறைகளை பற்றியது நான்காவது தொகுதி அங்கீகாரத்தை பற்றி விளக்குவது ஆகும் என்பிடியிஎல் வடிவத்தை பொருத்தவரை ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நன்மதிப்பு வழங்கப்படுகிறது ஒவ்வொரு தொகுதியும் 20 அலகுகளை உடைய அரை மணி நேரத்திற்கான காணொளி மூலமான விரிவுரைகளை உடையது ஒவ்வொரு அலகுகளிலும் ஒரு பயிற்சி தொகுப்பு உள்ளது ஒவ்வொரு வாரமும் ஒரு கட்டுரையோ அல்லது ஒரு வினா விடையோ கேட்கப்படும் எனினும் இறுதியாக நீங்கள் அனைவரும் ஒரு தேர்வு எழுத வேண்டும் தேர்வு முடிவுகள் மூலம் உங்களுக்கு தரத்துடன் கூடிய சான்றிதழ் பரிசளிக்கப்படும் இப்போது தொகுதி ஒன்றில் கொடுத்த டேலின் வரைபடத்தை பார்ப்போம் அதே படம் திரும்பவும் இங்கு தரப்பட்டுள்ளது முதலில் சொன்னது போலவே டேலின் நான்கு தொகுதிகள் இப்படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன தொகுதி 1 கற்றல் விளைவுகள் சம்பந்தப்பட்டது இது விளைவு அடிப்படையிலான கல்வி எனவும் பெயர் பெறும் நாம் எதிர்பார்த்த விளைவுகள் அடைந்தோமா என்று சரிபார்க்க வேண்டும் தொகுதி 2 வடிவமைப்பு பற்றியதாகும் இதைத்தான் ஒவ்வொரு ஆசிரியரும் தங்கள் பாடத்தில் செய்யவேண்டியது ஏனென்றால் நான் என் பாடத்தை நன்கு வடிவமைத்தால் மாணவர்கள் நன்கு கற்றுக் கொள்வார்கள் இந்த பாட வடிவமைப்பு ஏடிடிஐஇ கட்டமைப்பில் தரப்பட்டுள்ளது இதை இன்னும் விரிவாக தொகுதி இரண்டின் பிற பாடங்களில் பார்ப்போம் தொகுதி மூன்றில் வழிமுறைகளைப் பற்றியும் எப்படி வழிமுறைகளை திட்டமிடுதல் வேண்டும் என்றும் பார்ப்போம் இது மாணவர்களின் திட்டமிடுதல் மற்றும் கற்றல் அனுபவங்களை வரை படுத்துதல் பற்றியும் ஆகும் இப்பகுதியில் கோட்பாடுகள் மற்றும் அவை சார்ந்த வகைகளை மேலும்அதை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதைப் பற்றியும் பேசுவோம் தொகுதி 4 அங்கிகாரம் சம்பந்தப்பட்டது தற்போது ஒவ்வொரு பொறியியல் பாட பிரிவுகளுக்கும் தேவை இல்லை எனினும் என்பிஏ அங்கீகாரம் பெற முயல்கிறார்கள் அதேபோல் ஒவ்வொரு பொறியியல் கல்லூரியும் அல்லது பொறியியல் படிப்பை வழங்கும் நிறுவனங்களும் என்ஏஏசி அங்கீகாரம் பெற முயல்கிறார்கள் நான்காவது தொகுதியில் அங்கீகாரம் பெறுவதற்கான செயல்முறைகளை பற்றியும் பார்ப்போம் டேலின் தொகுதி ஒன்றில் செய்த அனைத்து சொற்றொடர்களும் பயிற்சிகளும் டேலின் தொகுதி இரண்டிற்கான முன் நிபந்தனை ஆகும் ஆகையால் தொகுதி ஒன்றில் சொல்லியவற்றை நாம் திரும்பவும் சொல்லப் போவதில்லை தொகுதி ஒன்றில் நாம் விளைவு அடிப்படையிலான கல்வியின் தன்மை பற்றியும் நேஷனல் போர்ட் ஆப் ஆக்கிரடிடேஷன் நெறி முறைப்படி இளங்கலை பொறியியல் படிப்பிற்கான நோக்கங்கள் பற்றியும் விளைவுகள் பற்றியும் புரிந்து கொண்டோம் ஏனென்றால் நம் கட்டமைப்பு எப்பொழுதும் என்பிஏ அங்கீகார கட்டமைப்பாக அல்லது ஏ ஐ சி டி இ ஆல் வழங்கப்பட்ட வழிகாட்டி முறையிலோ அல்லது கட்டமைப்பாகவே இருக்கிறது நாம் ஆண்டர்சன் ப்ளூம் வின்சென்ட் டாக்சுனாமி பற்றியும் மற்றும் 3 கற்றல் களங்கலான காக்னிடிவ் ஆப்பெக்டிப் மற்றும் சைக்கோ மோட்டார் பற்றியும் நன்கு புரிந்து வைத்துள்ளோம் முக்கியமாக ஆண்டர்சன் ப்ளூம் வின்சென்ட் டாக்சுனாமி இன் காக்னிடிவ் களம் பற்றி அறிந்துள்ளோம் நாம் பொறியியல் பாடப் பிரிவில் உள்ள நிரல்களின் விளைவுகள் பற்றி எழுதி உள்ளோம் அது எவ்வாறு பாடப்பிரிவின் விளைவுகள் மற்றும் நிரல் குறிப்பிட்ட முடிவுகள் பற்றியும் துணை குழுக்களாக செயல்படுகிறது எனவும் எழுதினோம் தொகுதி ஒன்றில் அதுமட்டுமல்லாது எவ்வாறு விளைவுகளை எழுதுவது எனவும் அதை அடைவதற்கான அளவீடுகள் பற்றியும் எழுதினோம் டேலின் தொகுதி 2 3 மற்றும் நான்கின் இறுதியில் பயிற்சி பெறும் மாணவர்களும் ஆர்வமுடைய ஆசிரியர்களும் ஏடிடிஐஇ இல் உள்ள அறிவுறுத்தப்பட்ட கட்டமைப்புகளின் மூலம் பொறியியல் பிரிவில் உள்ள பாடங்களை வடிவமைக்க முடிந்தவர்கள் ஆக இருக்க வேண்டும் தொகுதி இரண்டில் நாம் ஏடிடிஐஇ பற்றி பார்க்க உள்ளோம் அது அனாலிசிஸ் டிசைன் டெவலப்மெண்ட் இம்பிளிமெண்ட் மற்றும் இவ்வாலுவெயிட் ஆகிய 5 கட்டங்களை உள்ளடக்கியது ஆகும் இந்த ஐந்து கட்டங்களிலும் செயல்பாடுகளை எவ்வாறு செய்ய வேண்டும் எனவும் பார்க்க உள்ளோம் மற்றும் நாங்கள் டேலின் தொகுதி இரண்டின் பங்கேற்பாளர்கள் தங்களால் பாட விளைவுகளுடன் சீராக ஒத்துப் போகுமாறு மதிப்பீடு திட்டங்களை வடிவமைக்க முடியும் என எதிர்பார்க்கிறோம் இதுதான் தொகுதி இரண்டின் விளைவுகளாகும் தொகுதி மூன்று மெர்லிஸ் கொள்கையின் அடிப்படையில் வடிவமைப்பு குறித்த வழிமுறைகள் பாடத்தின் விளைவுகளையும் மதிப்பீட்டு முறைகளையும் மற்றும் அறிவுறுத்தல்களையும் அடைய செய்கிறது இவை பாடத்திட்டத்தின் விளைவுகள் மதிப்பீடுகள் மற்றும் வழிமுறைகளுக்கு இடையே நல்ல சீரமைப்பு உறுதி செய்கிறது தொகுதி 4 துறை அளவிலான என்பி ஏ அங்கீகாரம் மற்றும் நிறுவன அளவிலான என்ஏஏசி அங்கீகாரத்திற்கு தயாராவது ஆகும் இந்த பாடத்திட்டம் பொறியியல் கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் ஆர்வமுள்ள ஆசிரியர்களுக்கும் தொழில்நுட்பக் கல்வி மற்றும் அதை அளிக்கும் நிறுவனங்கள் பெருநிறுவனங்களின் பயிற்சி திட்டத்திற்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் இதில் பணியாற்ற விரும்பும் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய நாட்களில் இந்தியாவில் உருவாகும்பல்வேறு நிறுவனங்கள் பெருநிறுவனங்களுக்கு பயிற்சி அளிக்கவும் அவற்றை வடிவமைக்கவும் கல்வி நிறுவனங்களுக்கு உதவவும் இருக்கிறது நாம் சில சொற்களைப் பற்றி தெளிவுபடுத்த வேண்டும் சில வார்த்தைகளுக்கு மக்கள் பொதுவான வேறு சொற்களைப் பயன்படுத்துவதை குறித்து கொள்ள வேண்டும் பொறியியல் பாடத் திட்டம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் பொறியியல் பாடத்திட்டம் என்பது நான்கு ஆண்டு கற்றல் கற்பித்தல் செயல்கள் மூலம் பன்னிரண்டாம் வகுப்பு தேறிய மாணவர்களுக்கு பொறியியல் பட்டம் வழங்குவது இன்றைய சூழலில் ஒரு பாடத்திட்டம் என்று சொன்னால் அது எப்பொழுதும் ஒரு முறையான பட்டத்தினை வழங்குவது பொறியியல் பாடத்திட்டம் பன்னிரண்டாம் வகுப்பு தேறிய மாணவர்களுக்கு அறிவு செயல்திறன் அணுகுமுறை போன்ற பொறியாளர்களுக்கான தகுதியை வழங்குவது இதை தொகுதி ஒன்றில் குறிப்பிட்டுள்ளோம் நல்ல பொறியாளர்களுக்கான பண்புகளை யார் வரையறுப்பது அவர்கள் என்பிஏ ஆல் அடையாளப் படுத்தப் படுகிறார்கள் அவர்கள் பாடத்திட்ட விளைவுகள் என்ற சொல்லை உபயோகப்படுத்துகிறார்கள் பாடத்திட்ட விளைவுகள் என்பது இன்றைய சூழலில் நல்ல பொறியாளர்காண பண்புகளை குறிக்கிறது இது காலத்திற்கேற்றவாறு மெதுவாக மாறும் நீங்கள் ஒரு முறை எழுதிய பாடத்திட்ட விளைவுகள் நிரந்தரமானவை அல்ல தொழில் நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப பொறியாளரின் பங்கும் மாறுகிறது ஆகவே பாடத்திட்ட விளைவுகளின் தன்மையும் காலத்திற்கு ஏற்றவாறு மாறும் இந்தியாவில் பொறியியல் பாடத்திட்டம் ஆனது ஏ ஐசிடி இன் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி வடிவமைக்கப்பட்டு நடத்தப்படுகிறதுஇவற்றை ஒவ்வொரு ஆசிரியரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏ ஐசிடி என்பது ஆல் இந்தியா கவுன்சில் பார் டெக்னிக்கல் எடுக்கேஷன் இங்கு என்ன வழிமுறைகள் கொடுத்து உள்ளனர் அவை பாடத்திட்டத்தின் தலைப்புக்கு சம்பந்தப்பட்டது அப்படி என்றால் நீங்கள் உங்கள் பாடத்திட்டத்திற்கு என்ன தலைப்பு உபயோகிக்கிறீர்கள் பி டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பி டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எஞ்சினியரிங் ஆகையால் எந்த பட்டம் நாம் அளிக்கிறோமோ அவற்றை ஏ ஐசிடி ஒத்துக் கொள்ள வேண்டும் மேலும்ஏ ஐசிடி காலத்திற்கு ஏற்ப பாடத்திட்டத்தின் தலைப்புகளை மாற்றிக் கொண்டே இருக்கிறது விளைவுகள் சார்ந்த கல்வி பாடத்திட்டத்தின் கால அளவு செமஸ்டர் அமைப்பு பாடத்திட்டத்திற்கு வடிவமைக்கப்பட்டுள்ள மதிப்பீடுகளின் எண்ணிக்கை பாடத்திட்டத்தின் கூறுகள் மதிப்பீடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையிலேயே விதிமுறைகள் வகுக்கப் படுகிறது இவைதான் ஏ ஐசிடி வழங்கும் வழிமுறைகள் இவற்றை பின்பற்றவில்லை என்றால் ஏ ஐசிடி பொறியியல் படிப்புகளை நடத்தவோ பட்டங்களைவழங்கவோ உங்களை அனுமதிக்காது இவற்றோடு சேர்ந்து இட ஒதுக்கீடு கல்வி கட்டணங்கள் மற்றும் சேர்க்கை தொடர்பான மாநில அரசுகளின் வழிமுறைகளும் உள்ளன மாநில அரசுகள் மேலும் பல வழிமுறைகளை வகுத்து இருந்தாலும் இவை மிக முக்கியமானதாகும் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கல்லூரிகள் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த பல்கலைக் கழகங்கள் தான் பட்டங்களை வழங்குகிறது கல்லூரிகள் அல்ல விதிவிலக்காக சில தனியார் பல்கலைக்கழகங்கள் அல்லது மத்திய மாநில அரசுகளால் அமைக்கப்பட்டுள்ள கல்வி நிறுவனங்கள் உள்ளன இணைப்பு பல்கலைக்கழகங்கள் சில வழிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் சேர்க்கை பாடத்திட்டம் தேர்வு மதிப்பீடு மற்றும் முடிவுகளை அறிவிப்பதற்காக வைத்துள்ளது ஒரு இயல்பான திட்டமானது ஏ ஐசிடி மாநில அரசு மற்றும் இணைப்பு பல்கலைக்கழகங்கள் அறிவுறுத்தும் வழிமுறைகளை பின்பற்றி வடிவமைக்கப்பட்டு நடத்தப்படுவதாகவும் அந்த கட்டமைப்பை ஒவ்வொரு ஆசிரியரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பிஏ அங்கீகாரம் ஆனது கட்டாயமாக்கப்படவில்லை என்றாலும் பெரும்பாலான ஏறக்குறைய 95 பாடத்திட்டத்திற்கு என்பிஏ அங்கீகாரம் விரும்பத்தக்கதாக உள்ளது இதை ஒரு தேவையாக எடுத்துக் கொண்டால் என்பிஏ உங்கள் கல்வி நிறுவனத்தின் பார்வை மற்றும் பணிகளை பற்றி பேசுகிறது அதாவது அந்த நிறுவனம் தனக்கான பார்வை மற்றும் பணிகளை எழுத வேண்டும் இந்த பார்வை மற்றும் பணி என்ன என்பதை கூறவில்லை ஆனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்துக்கான துறைக்கான பார்வை மற்றும் பணிகளை ஏற்படுத்த வேண்டும் மேலும் பாடத்திட்டத்திற்கான கொள்கைகளையும் விளைவுகளையும் சிறப்பு விளைவுகளையும் பாடத்திற்கான விளைவுகளையும் இவற்றை எவ்வாறு அடைவது என்பதையும் அதன் மூலம் தரத்தை உறுதி செய்வதற்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்வதற்கும் முன்னேறுவதற்கும் உதவுகின்றது இவையெல்லாம் ஒரு பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்கு நடத்துவதற்கும் உள்ள அங்கீகாரத்தின் அம்சங்கள் பார்வை மற்றும் பணிகளை தவிர்த்து அவை என்ன அவை எவற்றோடு தொடர்புடைய குறித்து தொகுதி ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓ பி இ க்கு முன்னர் பொறியியல் பாடத்திட்டத்தை அதாவது 2015க்கு முன்னர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் சில முறையற்ற புரிதல்கள் இருந்தன ஆனால் முறையான வடிவமைப்பை எந்த பொறியியல் பாடத்திட்ட நிறுவனமும் செய்யவில்லை உதாரணமாக ஒரு பொறியியல் கல்வி நிறுவனத்திலிருந்து வழங்கப்படும் ஆவணத்தை கவனித்தால் அதில் பாடத்திட்டத்தின் விளைவுகள் பாடத்திட்டத்தின் கொள்கைகள் அல்லது அதற்கு இணையான வேறு சொற்களோ இடம்பெறவில்லை அந்த ஆவணம் முறையற்ற வடிவமைப்புடன் நிலையற்றதாக உள்ளது தற்போது நாம் அனைத்தையும் காகிதங்களில் தர வேண்டியுள்ளது ஆகவே வடிவமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் வடிவம் குறித்து தெளிவுடன் வழங்க வேண்டி உள்ளது பாடத்திட்டத்தின் அளவிலும் அல்லது பாடத்தின் அளவிலும் தேவையான எந்த அளவுகோலும் எட்டப்படவில்லை தன்னாட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்துவதிலும் வடிவமைப்பதிலும் முழு சுதந்திரத்தை இது வழங்குகிறது அவர்கள் எதற்கும் பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரு பாடத்தை எடுத்து அதன் பாட திட்டத்தை வடிவமைத்து பார்வையிலோ அல்லது இலக்கின் பார்வையிலோ என் மனதுக்கு சிறந்தது என்று முடிவு செய்ததை இலக்கு தெளிவாக இல்லாவிட்டாலும் வழங்க முடியும் எந்த கட்டமைப்பும் தேவையில்லாமல் பெரும்பாலான ஆசிரியர்கள் தொடர்வது முழு தன்னாட்சி நிலையாக உள்ளது இதன் காரணத்தினால் எந்த கட்டமைப்பும் இல்லாமல் செயல்படும் ஆசிரியர்கள் கட்டமைப்புக்குள் செயல்படும் போது சிறிது கட்டுப்பாடுகளை உணர்கிறார்கள் அவற்றைப் பற்றிப் பார்ப்போம் பாடங்கள் இவ்வாறாக வகைப்படுத்தப்படுகிறது பாடத்திட்டத்தின் கூறுகள் அடிப்படை அறிவியலை பொருத்து எத்தனை பாடங்கள் எந்த ஒரு பாடத்திட்டத்தை சார்ந்தது இவையெல்லாம் வழங்கப்படுவது என் பி ஏ அல்லது ஏ ஐ சி டி இ ஆல் வழங்கப்படுவது இல்லை ஆனால் ஒரு அடிப்படை அறிவியல் கூறு இருக்கவேண்டும் பொதுவாக அடிப்படை அறிவியல் கூறுகள் இயற்பியல் வேதியியல் கணிதம் உயிரியல் ஆகியவற்றை உள்ளடக்கியது மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியலில் மொழி மேலாண்மை அல்லது ஏதேனும் ஒரு சமூக அறிவியல் பாடத்தை கொண்டது பொறியியல் அறிவியல் தொழில் முறை மூல பாடங்கள் தொழில்முறை தேர்வு செய்யும் பாடங்கள் பொதுவான தேர்வு செய்யும் பாடங்கள் மற்றும் திட்டங்கள் சார்ந்த பாடங்கள் ஆகியவை பொறியியல் பாடத்திட்டத்தின் விரிவான கூறுகளாக உள்ளன ஆகவே ஒருவர் பாடத்திட்டத்தை வடிவமைக்கும் போது முதலில் செய்ய வேண்டியது முழு பாடத்திற்கான நன்மதிப்பை பாடத்திட்டத்தின் கூறுகளின் அடிப்படையில் பிரித்து அடிப்படை அறிவியலுக்கு எத்தனை நன்மதிப்புகள் மொத்த பாடத்திட்டத்தில் இருந்து வழங்க வேண்டும் என முடிவு பாடத்திட்டத்தில் சில பாடங்களை ஒருவர் ஒரே பிரிவின் கீழ் கொண்டுவர சிரமப்படுவர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் அமைக்கக்கூடாது சில நேரங்களில் சில பாடங்களை நாம் பொறியியல் அறிவியல் அல்லது அடிப்படை அறிவியலில் கீழ் கொண்டுவர சிரமப்படுவோம் இதை போன்ற பிரச்சினைகள் எப்பொழுதும் எழும் ஆகவே 7 அதிகாரபூர்வ பிரிவுகள் உருவாக்கப்பட்டு எல்லா பாடங்களும் அவற்றில் ஏதாவது ஒன்றின் கீழ் வருமாறு செய்கிறோம் பிஇ பாடத்தை பொறுத்தவரை ஏ ஐ சி டி இ 160 நன் மதிப்புகளை கொடுத்துள்ளது அதாவது 160 க்கு சில புள்ளிகள் முன்னும் பின்னும் இருக்கலாம் இன்று வரை பெரும்பாலான பாடங்கள் 260 நன்மதிப்பு கொண்டவையாக இருக்கின்றன மேலும் அவை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் இந்தியாவில் செயல்படும் பாடங்கள் அதிகபட்சமாக 200 நன்மதிப்பு கள் உடன் உள்ளன கடந்த சில காலங்களில் அவை 160 ஆக குறைந்து காணப்பட்டன பெரும்பாலான பாடங்கள் 160 விட 5 அல்லது 10 புள்ளிகள் கூடியோ குறைந்தோ இருக்கின்றன இந்த நன்மதிப்பு களில் எந்த எண்ணை நீங்கள் தேர்வு செய்தாலும் அவற்றை பாடத்திட்டத்தின் எல்லா ஊர்களுக்கும் பிரித்து வழங்கப்பட வேண்டும் என் பி ஏ குறிப்பிடும் பாடத்திட்டத்தின் விளைவுகள் கல்வி ஆய்வுக் குழு குறிப்பிடும் பாடத்தின் சிறப்பு விளைவுகள் பல்கலைக்கழகங்கள் ஏ ஐ சி டி இ மற்றும் பல்கலைக்கழக மானியக்குழுவின் தேவைகள் அனைத்தும் உள்ளடக்கியதாக பிரிக்கப்பட வேண்டும் இது போன்ற கட்டுப்பாடுகள் உங்களுக்கு உள்ளது பல்கலைக்கழக மானியக் குழு சூழியல் தொடர்பான பாடங்களை நடத்த அறிவுறுத்தும் பல்கலைக்கழகம் அனைத்து மாணவர்களும் ஏதாவது ஒரு மொழிப் பாடத்தை படிக்க அறிவுறுத்தும் மேலும் சிலர் தொழில் நெறிமுறை சம்பந்தப்பட்ட சிறப்பு பாடங்களையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வலியுறுத்தும் அவ்வாறான சூழலில் இது போன்ற நிறுவனங்களின் தேவையை கருத்தில் கொண்டு பி ஓ எஸ் மற்றும் பிஎஸ்ஓ எஸ் போன்றவற்றை இந்த பாடங்களுக்கு நாம் வடிவமைக்க ஆய்வுகள் குழு பரிந்துரைத்த பி எஸ் ஓ வேண்டும் இந்த பாடத்தின் இறுதித் தேர்வை கல்வியியல் குழு செயல்படுத்தும் அவர்கள் இந்த பாடத்தை மேற்கூறிய ஏழு வகைகளுள் ஒன்றில் பொருத்துவார்கள் இவ்வாறான பாடங்கள் 300 அல்லது 310 அல்லது 301 என்று வழங்கப்படும் உதாரணமாக செயல் திட்டத்திற்கு 0012 அல்லது 008 என ஒதுக்கீடு செய்யலாம் முன்பு இந்த பாடங்களுக்கு 100 150 மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு இருந்தது இப்பொழுது நன் மதிப்புகள் மற்றும் தரம் ஆகியவற்றை மாணவர்கள் பெறும் வகையில் வகைப்படுத்தப்பட்டுள்ள சி பி சி எஸ் திட்டத்தின்படி மாணவர்கள் பரந்த வகையான படிப்புகளை தேர்வு செய்யும் பாடம் அணுகும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் பாடம் நடத்தும் வாரங்களில் எண்ணிக்கை இவை வேலை செய்யும் வாரம் அல்ல பாடம் நடத்தும் வாரம் என்பதை கவனத்தில் கொள்க பொதுவாக ஒரு பருவத்திற்கு 90 வேலைநாட்கள் என்ற நியமனங்கள் உள்ளது இந்த 90 வேலை நாட்களும் நாம் பாடம் நடத்துவதில்லை ஏனெனில் உள் மதிப்பீட்டு தேர்வுகள் சில ஆயத்த விடுமுறைகள்இறுதி தேர்வுகள் மற்றும் சிலவற்றை நடத்த வேண்டி உள்ளது இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு பருவத்திற்கு பாடம் நடத்தும் வாரங்கள் என்பது 14 முதல் 15ஆகும் இது ஏன் முக்கியம் என்றால் இந்த எண்களை கருத்தில் கொண்டு எல்லா கூறுகளும் மாணவர்களுக்கு நிறைவான வகையில் உரையாற்ற வேண்டும் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் நான் அனைத்தையும் சிறப்பாக கற்பிக்க இந்தக் கூறுகளை காலவரையின்றி அதிகரித்தால் 14 மற்றும் 15 வது வாரங்களில் என்னால் சரியான முறையில் எடுக்க இயலாமல் போகும் வகுப்பறை கலந்துரையாடலுக்கு கிடைக்கும் வாரங்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு இந்த பதினான்கு அல்லது பதினைந்தாவது வாரங்களுக்குள் அனைத்து கூறுகளும் சரிசெய்யப்பட வேண்டும் நன் மதிப்பீடு மற்றும் பாடத்திட்டம் ஒரு நன் மதிப்பீடு என்பது ஒரு பருவத்தில் ஒரு வாரத்திற்கு எடுக்கப்படும் ஒரு வகுப்பறை அமர்வு ஆகும் ஒரு வாரத்தில் ஒரு மணி நேரத்திற்கான பயிற்சி அல்லது ஒரு வாரத்தில் இரண்டு மணி நேரத்திற்கான ஆய்வுகூட பயிற்சி ஆகும் இவை இவ்வாறாக கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் இவை அனைத்தும் பல்கலைக்கழக மானியக்குழு அளவிலும் ஏ ஐ சி டி இ அளவிலும் பொருந்தும் எந்த ஒரு கல்லூரியோ கல்வி நிறுவனமும் இவற்றிலிருந்து விலகக்கூடாது இந்த நன்மதிப்பு களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு பாடத்திட்டத்தை கண்டறிய வேண்டும் இவை சில பாடத்திற்கு 200 அல்லது 310 என்று இருக்கும் நன்மதிப்பு களின் எண்ணிக்கை மற்றும் சூழலைப் பொறுத்து இங்கே சூழல் என்பது மாணவர்களின் தரம் உள்கட்டமைப்பு சொல்லப்பட்ட பி ஓ எஸ் பாடத்தின் தன்மையையும் பொறுத்தது சிரமமான கணிதத்தையும் கடினமான கருத்துக்களையும் அல்லது சிக்கலான செயல்முறைகளையும் உள்ளடக்கியதாக இருந்தால் அதற்குத் தக்கவாறு பாடத்தின் கூறுகளை சரிசெய்யவேண்டும் இதைப் பொறுத்தே பாடத்திட்டத்தை முடிவு செய்ய வேண்டும் பாடங்களை இரண்டு பெரும் பிரிவுகளாக அறிவைக்கொண்டு வகை படுத்துகிறோம் உதாரணமாக மனிதநேய பாடங்கள் சமூக அறிவியல் பாடங்கள் அடிப்படை அறிவியல் பாடங்கள் மற்றும் பொறியியல் அறிவியல் பாடங்கள் அறிவை சார்ந்த இந்த நான்கு வகைகளில் வருகிறது அவை உண்மை தன்மை உடையது கருத்து உருக்கொண்டது செயல்முறை மற்றும் அறிவாற்றல் கொண்டது ஆனால் தொழில் முறைக் கல்வியை உள்ளடக்கிய பாடங்கள் தொழில்முறை தேர்வு பாடங்கள் ஆகியவை நான்கு முக்கியமான பொறியியல் அறிவு சார்ந்த வரையறைகளை கொண்டது அவை அடிப்படை வடிவமைப்பு கோட்பாடுகள் அளவுகோல்கள் மற்றும் விவரக்குறிப்புகள் நடை முறைகள் தடைகள் மற்றும் கருவிகள் வடிவமைப்பு பொதுவான தேர்வு பாடங்களுக்கு வரும் பொழுது அவை முதல் வகையாகவும் அல்லது பொறியியல் வகையாகவும் பாடத்திட்டத்தை வடிவமைப்பு செய்பவரின் தேர்வாக உள்ளது பாடத்தின் இறுதியில் நம்மால் என்ன செய்ய இயலும் என்று மாணவர்கள் கற்பது பாடத்தின் விளைவாகும் மாணவர்கள் என்னென்ன சீராக செய்ய வேண்டும் என்று எதிர்ப்பார்க்கப்படுகிறதோ அதுவே அதன் மதிப்பீடு அவற்றை சாதிக்க நினைக்கும் போது இந்த வழிமுறைகள் மூலமான வடிவமைப்பும் பாடம் நடத்துவதும் அவர்களுக்கு எளிதாக இருக்கும் இவை ஒரு நல்ல பாடத்தின் கோட்பாடு ஆகும் இந்த இரண்டாம் தொகுதியில் நாம் பாடத்தின் வடிவமைப்பு மற்றும் நல்ல கற்பித்தல் ஆகியவற்றைப் குறித்து பார்த்தோம் தங்கள் மேலான கவனத்திற்கு நன்றி